இந்தியத் தொழில்நுட்பக் கழகம் கரக்பூர் தொழில்துறை தானியக்கம் மற்றும் கட்டுப்பாடு என் பி டி எல் ஆன்லைன் சான்றிதழ் படிப்பு Prof Mukhopadhyay மின்னியல் பொறியியல் துறை ஐஐடி கரக்பூர் தலைப்பு விரிவுரை 34 ஹைட்ராலிக் கட்டுப்பாட்டு அமைப்புகள் I முக்கிய வார்த்தைகள் அழுத்தம் திரவம் பாய்வு விகிதம் ரிட்டன் லைன் கட்டுப்பாட்டு அமைப்புகள் அளவிட முடியாத காற்று குமிழ்கள் முத்திரைகள் மோட்டார் விசை தொழில்துறை ஆட்டோமேஷன் மற்றும் கட்டுப்பாடு குறித்த பாடத்தின் அதாவது பாடம் எண் 26னின் இன்றைய விரிவுரைக்கு வரவேற்கிறோம் இன்று ஹைட்ராலிக் கட்டுப்பாட்டு அமைப்பை உருவாக்குகிறது என்பது பற்றியும் பார்ப்போம் ஆகவே இப்பொழுது இந்த பாடத்தின் நோக்கங்களை பார்ப்போம் இதனுடைய வழிமுறை நோக்கமானது அடிப்படையில் ஹைட்ராலிக் அமைப்பின் இயக்கக் கொள்கைகளை வரையறுத்து அதனுடைய நன்மைகளைப் புரிந்து கொள்வதாகும் மேலும் இதில் எவையெல்லாம் பயன்படுத்தப்பட்டுள்ளன மற்றும் இது ஏன் குறிப்பிட்ட சில பயன்பாடுகளுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது என்றும் அதனுடைய நன்மைகள் பற்றியும் இந்த பாடத்தில் பார்க்கலாம் ஆகவே அடிப்படையில் ஹைட்ராலிக் வடிவமைப்பு மற்றும் செயல்முறைகளை விவரிப்பது அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்றும் முக்கியமான கூறுகளான நேரடியான வால்வுகள் மற்றும் கண்ட்ரோல் வால்வுகள் பற்றி தெரிந்து கொள்வதும் இந்த பாடத்தின் முக்கிய நோக்கமாக அமைகிறது ஆகவே பாஸ்கலின் விதி படி ஹைட்ராலிக் அடிப்படைக் கொள்கையுடன் நாம் தொடங்குவோம் பாஸ்கல் விதி என்ன சொல்கிறது என்றால் அடிப்படையில் திரவத்தின் மீது செலுத்தப்படும் அழுத்தமானது நாம் கொண்டு வர முடியும்

ஆகவே அதிக அளவு விசை மாற்றப்பட உருவாக்குகிறது ஆகவே இந்த அழுத்தமானது நிர்ணயிக்கிறது இது எவ்வாறு நிர்ணயிக்கிறது அழுத்தம் என்பது விசை யூனிட் பரப்பளவு ஆகும் ஆகவே இவற்றை நாம் பள்ளிப் பருவத்திலேயே கற்று இருக்கிறோம் இதை வழங்கினால் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த அடிப்படை உதாரணத்தை எடுத்துக் கொண்டால் இங்கு ஹைட்ராலிக் பிரஸ் ன் செலுத்தப்படுகிறது என்பதை A2 ஆல் பெருக்கினால் இந்த அழுத்தம் கிடைக்கிறது ஆகவே இங்கு பார்த்தால் 1kg விசை வழங்கினால் பெருக்கப்பட்ட விசையானது உருவாக்கப்படுகிறது ஆகவே இப்பொழுது விசை உருவாக்கப்பட்டுள்ளது A2A1 விகிதமானது 100 எனில் நாம் ஒருமுனையில் 1kg F விசையை வழங்கினால் மற்றொரு முனையில் 100kg F விசை காரணமாக ஒரே மாதிரியான செயல் நடைபெறுகிறது ஆகவே அதிக அளவிலான விசையை பெருக்கினால் கிடைக்கும் அல்லவா ஆகவே இதைப் பற்றி பார்ப்போம் ஆகவே வேகம் குறிக்கிறது ஆகவே நாம் அடுத்த படத்தை பார்த்துவிட்டு பின்பு இதற்கு வரலாம் அப்பொழுது உங்களுக்கு இது தெளிவாக புரியும் இப்பொழுது எளிதான ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டர்கள் என்பது விசை மற்றும் வேகத்தை பெருகினால் கிடைப்பதாகும் ஆகவே F x V P x Q இதில் பார்க்கும் பொழுது இந்த பவர் சமன்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்துடனும் பாய்வதால் பம்பின் அவுட்புட் பவர் ஆனது P x Q ஆகும் ஆகவே எந்த பரப்பளவாக எடுக்கப்படுகிறது இதுதான் அடிப்படை உண்மை இதைப் புரிந்து கொண்ட பின்பு நாம் இன்றைய பாடத்திற்கு செல்லலாம் ஹைட்ராலிக் அமைப்பின் கூறுகள் சரி இதில் பகுதிகளை குளிர்விக்கிறது இரண்டாவதாக அது அசுத்தங்களையும் நீக்குகிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இவைகள் நகரும்போது சில சிறிய துகள்கள் உபயோகப்படுத்தலாம் ஆனால் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் ஹைட்ராலிக் திரவமானது பெட்ரோலியம் எண்ணெய் எளிதாக பிடித்து விடும் அபாயம் உள்ளது எனவே இது அளவிட முடியாத லூபிரிகேடிங் மற்றும் எரியக்கூடிய தன்மை கொண்டது எரியக்கூடிய பொருள் என்றால் ஃப்ளாஷ் பாயிண்ட் கருதப்பட வேண்டும் இப்பொழுது இந்த படம் என்ன கூறுகிறது என்பதைப் பார்ப்போம் ஹைட்ராலிக் திரவம் என்ன செய்கிறது இது எண்ணெய் தன்மையை உருவாக்குகிறது ஏனெனில் இந்த அழுத்தமானது வைக்க தேவைப்படுகிறது

இப்பொழுது திரவம் எவ்வாறு பாய்கிறது உண்மையில் பைப் வழியாக பாய்கிறது ஆகவே இதுதான் ஹைட்ராலிக் சிஸ்டத்தின் இதற்கு தேவைப்படுகிறது மாறாக நுமேட்டிக் சிஸ்டத்தில் இந்த திரும்பி வருவதற்கான குழாய் ஹைட்ராலிக் அமைப்பில் பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக இது பம்ப் என்று அழைக்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் பைலட் லைன் சேர்க்க வேண்டும் ஆகவே இங்கு வடிகால் கோடுகள் ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் பாய்கிறது நான் முன்னரே கூறியது போல் நமக்கு சீல்களும் பொருத்துதல்ககளும் சில சமயங்களில் பாலிமர் பைப்புகள் என்பதை மட்டுமே காட்ட போகிறேன் உதாரணமாக இதுதான் O ரிங் ஆகும் இது பொதுவாக பயன்படுத்தப்படும் சீல் ஆகும் இது அழுத்தத்தின் கீழ் சீலை பயன்படுத்தப்படுகின்றன இதைப்பற்றி நாம் அதிகமாக இங்கு பார்க்கப் போவதில்லை ஆனால் இவைகள் சரியாக பொருத்தப்படவில்லை எனில் நம்முடைய ஹைட்ராலிக் சிஸ்டம் ஆனது சரியாக இயங்காது அது பராமரிப்பில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆகவே பராமரிப்பு சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இவைகள் முக்கியமானதாக கருதப்படுகின்றன

பின்னர் நமக்கு சேமிப்பான் இது அகற்றுகிறது இந்த சேமிப்பான் இல் திரவத்தினுள் அழுத்தப்படுகிறது எனவே தொழில்நுட்ப அடிப்படையில் திரவத்தின் மொத்த மாடுலஸ் மிகவும் முக்கியமானது எனவே காற்று குமிழ்கள் அகற்றப்பட வேண்டியது அவசியம் மேலும் அவை தொட்டியில் அகற்றப்படும் ஆகவே நாம் எப்பொழுது ஹைட்ராலிக் சர்க்கியூட்டை உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே சேமிப்பான் இன் செயல்பாடுகள் பொருத்தப்பட்டுள்ளது ஆகவே இந்த புள்ளியைச் சுற்றி வந்து சேரும் திரவமானது பம்பின் என்ன என்பதை காட்டவே பயன்படுத்தப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் முக்கியமான ஒரு கூறுக்கு வருவோம் முதலில் இந்த பம்பின் மூலமாகத்தான் ஹைட்ராலிக் ஆற்றல் தேவைப்படுகிறது மறுபுறம் மோட்டார் என்பது பம்பின் எதிர்முனையாகும் மோட்டார் அழுத்தத்தின் கீழ் போன்று செயல்படும் இவைகள்தான் குறியீடுகள் இருந்தால் அவை இரு திசைகளிலும் சுழலக்கூடும் அப்பொழுது இதுதான் அதனுடைய குறியீடு இவைகள்தான் பல்வேறு வகையான பம்புகள் இந்த முறையில் இயங்குகிறது எனவே நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் மோட்டரின் சுற்றளவில்

இப்பொழுது நாம் இந்த பிளேட்டை வெளியிடப்படுகிறது ஆகவே இந்த கோணத்தின் மூலமாக திரவமானது உறிஞ்சப்பட்டு பின்பு வெளியிடப்படுகிறது ஆகவே இதற்கு ஸ்வாஷ் பிளேட் பொதுவாக ஒரு திசையில் சுற்றுகிறது ஆகவே இது தான் மோட்டாரின் செயல்பாடு ஆகும் ஆகவே இந்த முறையில்தான் பிஸ்டன் பம்ப் பெருக்கினால் கிடைக்கும் ஆகவே இதைப் பயன்படுத்தி நாம் வால்யூம் பாய்வு விகிதத்தை பற்றி மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் மறுபுறம் இந்த கியர் பம்புகள் உருவாக்குகிறது மற்றொரு பிளேட் உருவாக்கப்பட்டு மற்றொரு திசையில் திறக்கப்படுகிறது இதன் மூலம் வெளியே செல்கிறது இந்த இரண்டிலும் ஹைட்ராலிக்சில் பொருத்து அமைகிறது இந்த முறையில் மூன்றாவது வகையான பம்ப் ஆனது வேன் பம்ப் இவைகள் அழுத்தப்படவேண்டும் ஆகவே இது உரையுடன் ஆக இதை மாற்ற முடியும் நம்மிடையே ஒரே ஒரு அவுட்லெட் செயல்படுகிறது